வணக்கம் கடந்த விரிவுரையில் பணப்பாய்வு அறிக்கையின் வழக்கு எண் 2 பற்றி விவாதித்தோம் அதைத் தவறவிட்டவர்கள் அவ்விரிவுரையை காணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாம் தீர்க்கும் வழக்கின் நகலையும் எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் பாதி தீர்வு வழங்கி இருந்தோம் நாம் அங்கிருந்து தொடருவோம் ஆனால் வழக்கை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் எனவே கேசவ் லிமிடெட் நிறுவனத்திற்கு பணப்பாய்வு அறிக்கையைத் தயாரிக்க கேட்கப்பட்டுள்ளது இப்போது மார்ச் 2020 க்கான லாபம் அல்லது இழப்பு கணக்கு சரி செய்யப்பட்டது பின்னர் கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டுக்கான இருப்புநிலை வழங்கப்பட்டது அல்லது ஆரம்ப நிலுவைகள் மற்றும் நிலுவைத் தொகை சரிசெய்தல் பார்த்தோம் எனவே இது பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள் இப்போது இந்த புள்ளிவிவரத் தகவலின் அடிப்படையில் பணப்பாய்வு அறிக்கையைத் தயாரிக்கும்படி கேட்கப்பட்டோம் இப்போது அதை ஒரு குறிப்பாகத் தயாரிப்பதற்கான ஒரு செயல்முறையாக நான் உங்களிடம் கூற வேண்டியது என்னவென்றால் இருப்புநிலைக் குறிப்பின் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பின்னர் P மற்றும் L மாற்றத்தைக் குறிக்கவும் அதை O I அல்லது F எனக் குறிக்கவும் அந்த குறிப்பிடுதல் முடிந்ததும் மீதமுள்ள வேலை மிகவும் எளிது பணப்பாய்வின் உண்மையான தயாரிப்பு எனவே கடைசியாக குறிப்பதை நாம் செய்துள்ளோம் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் எனவே நாம் இருப்புநிலைக் கடன்களுடன் தொடங்கினோம் இவை அடையாளங்கள் எனவே இலாப நட்டக் கணக்கு O எனக் குறிக்கப்பட்டது கடன் பத்திரம் ஒரு நிதி உருப்படி F கடனாளிகள் CACL வேறுபட்ட வரி பொறுப்பு O சொத்துக்கள் உபகரணங்கள் மற்றும் நீண்ட கால முதலீடுகள் I மற்றும் கடனாளிகள் CACL வங்கி இருப்பு இது ஒரு பணம் மற்றும் பணத்திற்கு சமமான பொருள் எனவே இது C என குறிக்கப்பட வேண்டும் இது பணப்பாய்வு அறிக்கையில் காட்டப்பட மாட்டாது இப்போது P மற்றும் L விற்பனை மற்றும் சேவைகளிலிருந்து வருவாய் போன்ற P மற்றும் L பொருட்கள் பணப்பாய்வில் காட்டப்படக்கூடாது எனவே சரிசெய்தல் இல்லை என்று நான் இங்கு எழுதியுள்ளேன் அல்லது பணப்பாய்வின் எந்த பொருளையும் நீங்கள் கூற முடியாது முதலீட்டு விற்பனையில் லாபம் போன்ற பொருட்களுக்கு இரண்டு மாற்றங்கள் இருக்கும் இப்போது இது முதலீட்டோடு தொடர்புடையது அது I லாபம் இருக்கிறது பணம் அவ்வாறு வருகிறது அது பிளஸ் ஆனால் இது O இல் இரண்டாவது விளைவைக் கொண்டுள்ளது நினைவில் கொள்ளுங்கள் O இது ஏற்கனவே P மற்றும் L இல் சேர்க்கப்பட்டுள்ளதால் அதை P மற்றும் L ஆகியவற்றிலிருந்து அகற்ற விரும்புகிறோம் இது வழக்கமான அன்றாட செயல்பாடு அல்ல எனவே அதை O இலிருந்து குறைப்போம் அதனால்தான் இதை I மற்றும் O எனக் குறிக்கிறேன் மற்றும் பிளஸ் மற்றும் மைனஸ் இந்த பிளஸ் மற்றும் மைனஸ் போன்றவை பணப்பாய்வில் எழுதப்படக்கூடாது ஆனால் பணப்பாய்வை உருவாக்க அதைப் பெறுவதற்கு இது நமக்கு உதவும் இப்போது இவை அனைத்தும் P மற்றும் L செலவினப் பொருட்கள் ஆகவே அன்றாட பொருட்கள் நுகர்வு உற்பத்தி ஊதியங்கள் பொதுச் செலவுகள் NA ஆகும் ஆனால் தேய்மானம் என்பது பணமில்லாத செலவு எனவே O பிளஸ் வரிவிதிப்பு OO இன் கடன் பத்திரங்களை வழங்குவதற்கான தள்ளுபடி ஏனெனில் இது இயக்கப் பொருட்களின் கீழ் இரண்டு மடங்கு ஆகும் மற்றும் மைனஸ் இடைக்கால ஈவுத்தொகை FO பிளஸ் மற்றும் கழித்தல்ஆகியவற்றின் கீழ் வரும் உங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்றால் தயவுசெய்து இரண்டு மூன்று முறை படிக்கவும் இது மிகவும் முக்கியமானது அது முடிந்ததும் மீதமுள்ள வேலை எளிது இப்போது இதன் அடிப்படையில் பணப்பாய்வு அறிக்கையைத் தயாரிக்க முயல்வோம் முதல் பகுதி இயக்க நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது எனவே தயவுசெய்து இரண்டு மூன்று முறை வடிவத்தின் வழியாக செல்லுங்கள் வரிக்குப் பிறகு நிகர லாபம் வரிக்கு முந்தைய நிகர லாபம் ஆகியவற்றைக் கணக்கிட்டு பின்னர் சில பொருட்களுக்கான மாற்றங்களைச் செய்கிறோம் இப்போது நாம் தக்க வருவாயுடன் தொடங்கிய NPAT ஐக் கணக்கிட இடைக்கால ஈவுத்தொகையைச் சேர்த்து வழங்கப்பட்ட வரிகளைச் சேர்த்தபின் நமக்கு NPBT கிடைத்தது பின்னர் தேய்மானம் மற்றும் தள்ளுபடி மற்றும் கடனீடுகள் சேர்க்கப்பட்டன நினைவில் கொள்ளுங்கள் இவை பணமல்லாத பொருட்கள் அவை பணத்தை கொண்டு வரவில்லை ஆனால் அதற்கான பணத்தை நாம் செலுத்தாததால் அதை ஒரு மறைமுக முறையில் நாம் சேர்க்கிறோம் பின்னர் முதலீட்டின் விற்பனையின் லாபம் குறைக்கப்பட வேண்டும் எனவே 34600 செயல்பாடுகளிலிருந்து நிதி பெறுகிறோம் இவற்றுக்கு நாம் மூலதன பொருட்கள் அல்லது CA மற்றும் CL உருப்படிகளுக்கு சரிசெய்தல் செய்வோம் இப்போது கடனாளிகள் குறைத்துவிட்டார்கள் அதாவது அவர்கள் நமக்கு பணம் கொடுத்தார்கள் அது சேர்க்கப்பட்டுள்ளது கடனாளிகளும் குறைந்துவிட்டனர் இப்போது கடனாளிகளுக்கு அவர்கள் கீழே செல்ல நாம் அவர்களுக்கு பணம் செலுத்துகிறோம் எனவே கடனாளர்களைக் குறைப்பது அடைப்புக்குறிக்குள் உள்ளது எனவே இது ஒரு வெளிச்செல்லல் எனவே CA மற்றும் CL தந்திரமானவை அதைக் கண்காணிக்கவும் கடைசியாக நான் உங்களிடம் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் CL க்கு இது எளிது CL உடன் கூடுதலாக தற்போதைய பணத்தை குறைப்பதோடு கூடுதலாக பணத்தைக் குறைப்பதும் ஆகும் இன்னும் எளிமையாக பணமும் CL ஒன்றுக்கொன்று ஈர்ப்பு வைத்திருப்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் அவை ஒன்றாகச் செல்லும் அதேசமயம் பணமும் CA போட்டியிடுகின்றன அவை எதிர்மாறாகச் சென்று CL ஐ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் எதிர் இயக்கம் தற்போதைய சொத்துகளுக்கானது இப்போது கடனாளிகள் மற்றும் கடன் வழங்குநர்களை சரிசெய்த பிறகு நடவடிக்கைகளில் இருந்து உருவாக்கப்படும் பணத்தை நாம் பெறுகிறோம் ஆனால் வரிக்கு முன் இவை எனவே நான் அதை BT எனக் குறிக்கிறேன் இது 29300 இப்போது செலுத்தப்பட்ட வருமான வரி 1000 ஆகக் குறைக்கப்பட வேண்டும் இப்போது உங்களுக்கு 1000 எங்கு கிடைத்தது 1000 எங்கும் கொடுக்கப்படவில்லை ஆனால் நாம் P மற்றும் L செல்ல இரண்டு புள்ளிவிவரங்கள் இருந்தன P மற்றும் L இல் வரிகளை 6000 என்று நீங்கள் இங்கே காணலாம் உண்மையான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு அதிகம் P மற்றும் L ஆகியவற்றில் வரி விதிக்கப்பட்டது நாம் இப்போது இருப்புநிலைக்கு செல்ல வேண்டியிருந்தது நீங்கள் இருப்புநிலைக் குறிப்பைக் கண்டால் வேறுபட்ட வரி பொறுப்பு என்று ஒரு பொருள் உள்ளது அது 7 முதல் 12 ஆக அதிகரித்துள்ளது அதாவது 5000 அதிகரிப்பு உள்ளது இவை வழங்கப்பட்ட வரிகள் ஆனால் செலுத்தப்படவில்லை வேறுபட்ட வரி என்றால் உங்களுக்கு நினைவிருக்கிறதா பெயர் குறிப்பிடுவது வேறுபட்டது இது இப்போதைய உருப்படி ஆனால் நடப்பு ஆண்டில் செலுத்தப்பட வேண்டிய எந்தவொரு வரியிலும் பின்னர் செலுத்தப்பட வேண்டும் என்றால் அது நடப்பு ஆண்டில் செலுத்தப்பட வேண்டும் என்றால் அது தற்போதைய வரி என்று அழைக்கப்படுகிறது நடப்பு ஆண்டில் அது செலுத்தப்படாவிட்டால் ஆனால் 2 3 4 ஆண்டுகளுக்குப் பிறகு செலுத்த முடியும் என்றால் அது வேறுபட்ட வரி என்று அழைக்கப்படுகிறது இப்போது வேறுபட்ட வரி பொறுப்பு 5000 ஆக உயர்ந்துள்ளது அதில் O இருப்பதைக் குறித்திருக்கிறோம் ஆகவே P மற்றும் L இலிருந்து நீங்கள் காணக்கூடிய ஆண்டிற்கான மொத்த வரிகளான 6000 இல் 5000 வேறுபடுகின்றன அதாவது அவர்களுக்கு பின்னர் பணம் வழங்கப்படும் அவர்களுக்கு இப்போது சம்பளம் வழங்கப்படக்கூடாது எனவே 6 மைனஸ் 5 மீதமுள்ள 1000 நடப்பு ஆண்டில் செலுத்தப்படுகிறது நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா இங்கே நான் அடைப்புக்குறி 6 கழித்தல் 5 இல் காட்டியுள்ளேன் அல்லது 6000 கழித்தல் 5000 என்று சொல்லலாம் எனவே அது 1000 பெறுகிறது எனவே நீங்கள் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டிய வரி இரண்டு முறை வரும் முதலாவதாக வழங்கப்பட்ட வரி வரிக்குப் பிறகு நிகர லாபத்தை சேர்க்கும் ஏனெனில் இது இந்த ஆண்டில் வசூலிக்கப்படுகிறது உண்மையில் செலுத்தப்படுவது கழிக்கப்பட வேண்டும் அதனால்தான் வரிகளை பணப்பாய்வில் இரண்டு முறை காட்ட வேண்டும் ஏனெனில் வழங்கப்பட்டவை செலுத்தப்படாததால் அதைச் சேர்க்க வேண்டும் உண்மையில் செலுத்தப்படுவது கழிக்கப்பட வேண்டும் ஏனெனில் அது வெளிச்செல்லும் என்பதைக் குறிக்கிறது மேலும் அரசாங்கம் விதிமுறைகள் மற்றும் உண்மையான கொடுப்பனவுகளை கண்காணிக்க விரும்புகிறது வடிவமைப்பில் குறிப்பாக இந்த உருப்படிகள் இரண்டு முறை காட்டப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் நீங்கள் நிகர விளைவைக் காட்ட முடியாது நீங்கள் 6 ஐச் சேர்த்து 1ஐ குறைக்க வேண்டும் அதைப் பெறுகிறீர்களா எனவே இது 28300 நேர்மறையானது இயக்க நடவடிக்கைகளில் இருந்து நிகர பணப்பாய்வை வழங்கும் கடைசி உருப்படி அதாவது நமது சாதாரண வணிக நடவடிக்கைகளிலிருந்து நமக்கு கிடைத்த பணம் ஆகும் இப்போது இது சற்று சிக்கலானது மீதமுள்ளவை மிகவும் எளிது அடுத்தது முதலீட்டு நடவடிக்கைகளிலிருந்து பணப்பாய்வு இப்போது இருப்புநிலைக்குச் செல்லுங்கள் நாம் பல உருப்படிகளை I எனக் குறித்திருந்தோம் ஆகவே நான் முதலீடு செய்வதைக் குறிக்கும் பொருட்களை எடுத்து இங்கே வைக்கவும் எனவே இப்போது நாம் இருப்புநிலைக்கு திரும்புவோம் முதலீடு நீண்ட காலமாக இருந்தது நினைவில் இருந்தால் இருப்புநிலை இது மைனஸ் 2000 மைனஸ் 5000 இலிருந்து 3000 ஆக குறைந்துவிட்டது என்று குறிக்கப்பட்டது எனவே நாம் முதலீட்டை விற்றுவிட்டோம் 2000 ஐப் பெற்றுள்ளோம் ஆனால் இந்த 2000 ஐ பணப்பாய்வில் நேரடியாக எழுத முடியாது ஏனெனில் முதலீட்டு விற்பனையில் சிறிது லாபம் அல்லது இழப்பு இருக்கும் அதைப் பெறுகிறீர்களா எனவே P மற்றும் L ஆகியவற்றில் இந்த 2000 பிளஸ் முதலீட்டு 2000 விற்பனையில் லாபம் என்று ஒரு பொருள் இருந்தது நான் அதை I O பிளஸ் மைனஸ் என சந்தைப்படுத்தினோம் I பிளஸ் ஆக இருக்கிறது 2000 ரூபாய் என்பது முதலீட்டு செலவு மற்றும் 2000 ரூபாய் லாபம் மொத்த விற்பனை மதிப்பு 4000 ஆகும் உங்களுக்கு விற்பனை மதிப்பு வழங்கப்படவில்லை விற்பனை மதிப்பை நாம் கணக்கிட வேண்டும் எனவே முதலீடு 2000 பிளஸ் 2000 4000 விற்பனையானது ஆண்டின் வருவாய் அதைப் பெறுகிறீர்களா அடுத்து உபகரணங்கள் வாங்குவது நீங்கள் இருப்புநிலைக்குச் சென்றால் 21000 உபகரணங்கள் 55600 ஆக அதிகரித்தன 34600 அதிகரிப்பு நாம் அதை I எனக் குறித்தோம் இது வாங்குவதைக் குறிக்கிறது அதைப் பெறுகிறீர்களா ஆனால் இது உண்மையான கொள்முதல் தொகையாக இருக்காது அதிகரித்த வழிமுறைகள் வாங்கப்பட்டவை உள்ளன ஆனால் தேய்மானம் காரணமாக அது குறைகிறது எனவே வாங்குதலின் விளைவு இரண்டையும் நாம் பரிசீலிக்க வேண்டும் இது தேய்மானம் காரணமாக கூட்டல் மற்றும் குறைப்பு மற்றும் நிகர விளைவு இந்த 34600 ஆக இருக்கும் எனவே கொள்முதல் தொகையை கணக்கிடுவோம் அதைப் பெறுகிறோமா நான் 39600 ஐ உருவாக்கியுள்ளேன் இது எவ்வாறு செயல்படுகிறது நீங்கள் யூகிக்க முடியுமா நிகர விளைவு 34600 மற்றும் நீங்கள் P மற்றும் L சென்றால் 5 இன் தேய்மானம் இருந்தது எனவே 34 பிளஸ் 5 உங்களுக்கு 39600 கிடைக்கும் உபகரணங்கள் கணக்கையும் இங்கே காட்டியுள்ளேன் லெட்ஜர் கணக்குகளை நன்கு அறிந்தவர்கள் கணக்கைப் பாருங்கள் தொடக்க இருப்பு 21 இறுதி இருப்பு 55 தேய்மானம் காரணமாக குறைப்பு 5 ஆகும் கொள்முதல் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது ஒட்டுமொத்தமாக 34600 மற்றும் 5000 குறைப்பு உள்ளது என்பது நமக்கு தெரியும் அதாவது 39600 ஐ வாங்குவதற்கு ஒரு பண வங்கி உள்ளது ஆகவே நான் இங்கு செய்ததைப் போன்ற ஒரு கணக்கை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு வேலை குறிப்பை உருவாக்கலாம் ஆனால் இந்த அளவு 39600 க்கு வந்து சேருங்கள் மைனஸ் இது பணப்பாய்வை குறைப்பதாகும் நீங்கள் பெறுகிறீர்களா எனவே முதலீடு செய்வதில் இரண்டு உருப்படி பிளஸ் 4000 மற்றும் கழித்தல் 39600 நிகர பணப்பாய்வு 35600 முதலீட்டு நடவடிக்கைகளிலிருந்து நீங்கள் பெறுகிறீர்களா எனவே செயல்படுவதிலிருந்து 28300 இன் கூடுதலான அல்லது நேர்மறையான எண்ணிக்கை இயக்க நடவடிக்கைகளில் இருந்து உருவாக்கப்படும் பணமாகும் மைனஸில் 35600 முதலீட்டு நடவடிக்கைகளில் முதலீடு செய்யப்பட்ட பணம் இது இப்போது மூன்றாவது தலைப்பு நிதி நடவடிக்கையாகும் எனவே F வகை உருப்படிகளை இருப்புநிலைக்குச் செல்லுங்கள் இருப்புநிலையில் பொதுவாக நீங்கள் கடன் பொறுப்புகளுக்குச் செல்ல வேண்டும் ஏனென்றால் அங்குதான் நீங்கள் F உருப்படிகளைப் பெறுவீர்கள் 10000 தொடங்கி ஒரு உருப்படி கடன்தொகை மட்டுமே உள்ளது 27 முடிகிறது 17 F அதிகரிப்பு எனவே இது எதைக் குறிக்கிறது ஒரு நிதி வரத்து நாம் கடன் பத்திரங்களை வழங்குகிறோம் எனவே நமக்கு பணம் கிடைத்துள்ளது நாம் கடன் பத்திரங்களையும் கொடுத்துள்ளோம் அதைப் பெறுகிறீர்களா எனவே வரத்து 17 ஆகும் ஆனால் P மற்றும் L ஆகியவற்றில் ஏதேனும் உருப்படி இருக்கக்கூடும் என்பதால் 17 ஐ நேரடியாக பணப்பாய்வில் எழுத வேண்டாம் P மற்றும் L ஆகியவற்றில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கடன் பத்திரங்களை வழங்குவதில் தள்ளுபடி எனப்படும் ஒரு பொருள் இருந்தது நாம் அதை OF பிளஸ் என்று குறித்தோம் அதைப் பெறுகிறோமா இது எஃப் ஆகும் ஏனெனில் இது 3000 நிதியுதவி பொருளாகும் இது கடன் பத்திரத்துடன் தொடர்புடையது அதாவது 17 இன் முக மதிப்பின் கடனீடுகள் தள்ளுபடியில் வழங்கப்படுகின்றன நிறுவனம் பெறவில்லை 17 நிறுவனம் 17 கழித்தல் 3 ஐப் பெற்றது அதாவது 14 ஆகும் இது கடன் பத்திரங்களிலிருந்து உங்கள் வருகை அதைப் பெறுகிறீர்களா எனவே 17 மைனஸ் 3 14000 கடன் பத்திரங்களின் வெளியீடாக இதை இங்கு எழுதியுள்ளேன் கிடைத்ததா எனவே இருப்புநிலைக் குறிப்பில் ஒரு உருப்படி மட்டுமே இருந்தது ஆனால் P மற்றும் L ஆகியவற்றில் ஒரு உருப்படி இருந்தது அதாவது இந்த இடைக்கால ஈவுத்தொகை FO மைனஸ் பிளஸ் எனக் குறிக்கிறோம் F என்றால் என்ன ஏனெனில் ஈவுத்தொகை எப்போதும் ஒரு நிதி நடவடிக்கை நாம் பங்குகளை வெளியிட்டுள்ளோம் பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகையை வழங்குகிறோம் எனவே இது இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அது அறிவிக்கப்பட்டு செலுத்தப்படுகிறது தொகை 5000 என்பதைக் காண்க அந்த 5000 ஐ P இயக்கத்தில் நாம் சேர்த்துள்ளோம் அதை நிதியளிப்பில் குறைப்போம் கிடைத்ததா எனவே நிதியளிப்பில் இரண்டு பொருட்கள் கடனீடுகள் மற்றும் இடைக்கால ஈவுத்தொகை செலுத்துதல் மற்றும் 14 கழித்தல் 5 மட்டுமே உள்ளன எனவே நிதி நடவடிக்கைகளில் இருந்து நிகர பணப்பாய்வு 9 எனவே நீங்கள் இப்போது மூன்று தலைப்புகளையும் பெற்றுள்ளீர்கள் 28300 பிளஸ் மைனஸ் 35600 மற்றும் 9000 எனவே பணத்தின் நிகர அதிகரிப்பு இது மொத்தம் O பிளஸ் I பிளஸ் F ஆகும் இது 1700 ஆகும் நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா இப்போது இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள நிலுவைகளைக் கொண்டு இதை சரிபார்க்கலாம் எனவே இதற்கு ஆரம்பத்தில் 5000 ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமான தொகை 6700 ஆகும் ரொக்க மற்றும் ரொக்க சமமானவற்றை நாம் சேர்க்கிறோம் ஆகவே அது சமன்செய்யப்பட்டுள்ளதா இப்போது இந்த 5 மற்றும் 6700 எங்கிருந்து கிடைத்ததோ நாம் மீண்டும் இருப்புநிலைக்கு செல்வோம் இருப்புநிலை வங்கியில் ஒரு உருப்படி இருப்பதைப் பாருங்கள் அதை நாம் சி எனக் குறித்தோம் இந்த 1700 வரத்து அல்லது வெளிச்செல்லலும் அல்ல என்று நாம் விவாதித்தோம் இது சமநிலையின் மாற்றம் உண்மையில் பணப்பாய்வு மற்றும் பண சமமான பணப்பாய்வு அறிக்கையின் மாற்றங்களுடன் நம் மொத்த கணக்குடன் பொருந்துமா என்பதைப் பார்த்து முழு பணப்பாய்வு அறிக்கையையும் கணக்கிடுகிறோம் எனவே மற்ற எல்லா மாற்றங்களும் 1700 ஆகும் இது வங்கியின் மாற்றத்துடன் பொருந்துகிறது அதாவது நமது அறிக்கை சரியானது இது சமன் நீங்கள் பெறுகிறீர்களா எனவே 1700 பிளஸ் 5000 உங்களுக்கு 6700 கிடைக்கும் இப்போது இன்னும் சில விஷயங்கள் உள்ளன இப்போது ஒரு நல்லிணக்க அறிக்கையை நாம் செய்ய வேண்டியது ரொக்கம் மற்றும் பணத்திற்கு சமமானதாகும் தொடக்கத்திலும் முடிவிலும் ரொக்கத்தையும் பணத்தையும் சமமாகக் காட்டுங்கள் இங்கே நம்மிடம் ஒன்று மட்டுமே உள்ளது இந்த சிக்கலில் ஒரு உருப்படி மட்டுமே உள்ளது ஆனால் சில நேரங்களில் இரண்டு மூன்று பொருட்கள் மற்றும் பணத்திற்கு சமமானவை இருக்கலாம் எனவே மொத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே வங்கி ஆரம்ப கணக்கு 5 6700 உடன் முடிகிறது மொத்தம் 5 மற்றும் 6700 ஆகும் மேலும் உபகரணங்கள் ஒரு வேலை குறிப்பாகும் ஆகையால் இயக்கப் பொருளுடன் தொடங்கும் வடிவமைப்பைப் பொறுத்தவரை முழு பணப்பாய்வு அறிக்கையிலும் அவற்றை இங்கே காட்டுங்கள் பின்னர் முதலீட்டிற்குச் செல்லுங்கள் நிதியுதவிக்குச் செல்லுங்கள் திறப்பு சேர்க்கலாம் குறைவான மூடல் மற்றும் ரொக்கமில்லாத பணத்தையும் பணத்தையும் சமமானதாகக் காண்பிப்போம் பணப்பாய்வு அறிக்கை முடிந்தது இது தெளிவாக இருக்கிறதா இப்போது நிதி கோணத்திலிருந்து சிறிது விவாதிப்போம் உங்கள் கருத்துகள் என்ன இது நிறுவனத்திற்கு ஒரு நல்ல பணப்பாய்வு அறிக்கையா இது நன்றாக இயங்கும் நிறுவனத்தை குறிக்கிறதா இந்த மூன்று தொகைகளிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இயக்க நடவடிக்கைகள் ஒரு நேர்மறையான ஒன்றாகும் இது ஒரு நல்ல அறிகுறியா நிச்சயமாக ஆம் நாம் பணத்தைப் பெறுகிறோம் அதில் எது மோசமானது நமது சாதாரண வணிகத்திலிருந்து 28300 ஐ உருவாக்க முடிகிறது நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது ஒரு நல்ல அறிகுறி இது வணிகத்தின் வலிமையைக் காட்டுகிறது இப்போது முதலீட்டில் எதிர்மறையான பணப்பாய்வு உள்ளது இது ஒரு நல்ல அறிகுறியா நாம் பணத்தை தருகிறோம் பணம் வெளியே போகிறது இது ஒரு நல்ல அறிகுறியா சிலர் தோல்வியடையக்கூடும் நமது பணம் வெளியே செல்வது நல்ல அறிகுறி அல்ல ஆனால் உண்மையில் இது ஒரு சாதகமான அறிகுறியாகும் ஏனெனில் நாம் முதலீடு செய்யாவிட்டால் வணிகம் எவ்வாறு வளரும் எனவே நிறுவனம் 28300 பணத்தை உருவாக்குகிறது என்பதை அவர்கள் இங்கே காணலாம் மேலும் அவர்கள் புதிய உபகரணங்களை வாங்குவதில் முதலீடு செய்கிறார்கள் எனவே நிறுவனத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சியை நீங்கள் விரும்பினால் நிறுவனம் தொடர்ந்து புதிய உபகரணங்கள் புதிய மென்பொருள் புதிய தொழில்நுட்பம் அல்லது குறைந்தபட்சம் புதிய முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டும் எனவே அவர்கள் பழைய முதலீடுகளில் சிலவற்றை லாபத்தில் விற்றிருப்பதை இங்கே காணலாம் இது நல்ல அறிகுறியாகும் மேலும் புதிய உபகரணங்களில் அவர்கள் வைத்திருக்கும் பணம் அனைத்தும் அவர்களுக்கு வரும் ஆண்டுகளில் தரும் இது அதிக லாபத்தையும் அதிக பணப்பாய்வை உருவாக்குவதற்கு நல்லது எனவே முதலீட்டு நடவடிக்கைகளின் எதிர்மறையான பணப்பாய்வை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையில் அது நேர்மறையாக இருந்தால் அது எதிர்மறையாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஏற்கனவே இருக்கும் சொத்தை விற்கிறீர்கள் அது நல்லதல்ல புதிய சொத்துக்கள் உருவாக்கப்படுவது நல்லது எனவே முதலீட்டு நடவடிக்கைகளில் எதிர்மறையான பணப்பாய்வு ஆரோக்கியமானது அடுத்தது நிதி நிதி பிளஸ் 9000 இது நல்லதா நேர்மறை எதிர்மறையாக இருக்க வேண்டுமா உண்மையில் இரண்டும் நிதியளிப்பதில் நன்றாக இருக்கின்றன ஏனென்றால் சில சமயங்களில் இது எதிர்மறையாக இருக்கும் ஏனெனில் இங்குள்ள ஈவுத்தொகையை அவர்கள் 5000 பங்குதாரர்களுக்கு செலுத்தியுள்ளனர் எனவே இது ஒரு சாதகமான அறிகுறியா ஆனால் நிறுவனம் வளர வேண்டும் எனவே அவர்கள் கடன் பத்திரங்கள் மூலம் சில புதிய பணத்தை திரட்டியதை இங்கே காணலாம் அந்த 14000 ஓரளவு முதலீடு வாங்குவதற்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படுகிறது ஓரளவு இது இயக்க ஓட்டங்களிலிருந்து வந்துள்ளது மற்றும் ஓரளவு இதிலிருந்து வந்தது எனவே இந்த 9000 எந்த பிரச்சனையும் அல்லது நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்க முடியாது இது ஒரு ஆரோக்கியமான அறிகுறியாகும் ஒட்டுமொத்தமாகப் பார்ப்பதுடன் ஆரம்பத்தில் பணத்தின் மற்றும் பண சமமானவற்றைப் பார்க்கவும் இது ஒரு நல்ல அறிகுறியைக் காட்டுகிறது உங்களிடம் அதிகமான பணம் இருந்தால் அது நல்லதல்ல உங்களிடம் மிகக் குறைந்த பணம் இருந்தால் கூட வழக்கமான செயல்பாடுகளைச் செலுத்த பணம் கூட இல்லை எனவே நிறுவனம் அவர்களின் நிலுவைகளை சற்று அதிகரித்துள்ளது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் ஆனால் அதிகப்படியான பணம் மிகக் குறைவாக இல்லை எனவே பணப்பாய்வு அறிக்கையிலிருந்து ஒட்டுமொத்தமாக நான் P மற்றும் L மற்றும் இருப்புநிலை ஆகியவற்றைப் பார்க்கவில்லை விகிதங்கள் மற்றும் பிரிவுகளை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதைப் பற்றி நாம் பின்னர் விவாதிப்போம் ஆனால் பணப்பாய்வை பார்ப்பதன் மூலம் ஒட்டுமொத்த கருத்துக்களை நாம் கூறினால் அது ஒரு ஆரோக்கியமான அறிகுறி என்று நாம் கூறலாம் அவை செயல்பாடுகளிலிருந்து நேர்மறையான பணப்பாய்வை உருவாக்கியுள்ளன அவை ஒவ்வொரு வருடத்தில் முதலீடு செய்துள்ளன முதலீட்டிலிருந்து எதிர்மறையான பணப்பாய்வு மற்றும் நிதியிலிருந்து ஒரு சிறிய நேர்மறை எனவே ஒரு ஆரோக்கியமான பணக் கொள்கையாக நிறுவனம் அவர்கள் செயல்பாடுகளில் இருந்து நல்ல பணப்பாய்வை கொண்டிருக்க முடியும் எனவே நீங்கள் பணப்பாய்வு அறிக்கையை நன்கு புரிந்துகொண்டீர்கள் என நம்புகிறேன் இப்போது நாம் ஏற்கனவே இருப்புநிலை பற்றி விவாதித்தோம் பின்னர் P மற்றும் L பற்றி விவாதித்தோம் இன்று பணப்பாய்வையும் விவாதித்தோம் இப்போது அடிப்படை நிதிநிலை அறிக்கைகள் உங்களுக்கு தெளிவாக உள்ளன என்று நம்புகிறேன் கார்ப்பரேட் ஆளுமை கணக்கியலின் நெறிமுறை பகுதி அல்லது கணக்கியல் எவ்வாறு உருவானது உள்ளீடுகள் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது போன்ற சில கருத்தியல் மற்றும் தத்துவார்த்த அம்சங்களை வரவிருக்கும் விரிவுரைகளில் விவாதிப்போம் மேலும் நமது பாடத்திட்டத்தின் கடைசி பகுதியில் கடந்த 4 5 விரிவுரைகளில் நாம் மீண்டும் நிதிநிலை அறிக்கைகளுக்குச் செல்வோம் அதில் இருப்புநிலை P மற்றும் L மற்றும் பணப்பாய்வை தயாரிப்போம் மேலும் அவற்றை பகுப்பாய்வு விகிதங்கள் செய்ய முயற்சிப்போம் ஆனால் நீங்கள் அனைத்தையும் வீட்டுப்பாடமாக முயற்சி செய்ய வேண்டும் இப்போது மூன்று அறிக்கைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் பல்வேறு நிறுவனங்களின் அறிக்கைகளைப் படியுங்கள் அல்லது தயவுசெய்து குறைந்தபட்சம் உங்கள் நிறுவனத்தின் படிவங்களையாவது படிக்கவும் எளிய P மற்றும் L மற்றும் இருப்புநிலைகளைத் தயாரிக்க முயற்சிக்கவும் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்குப் பிறகு இன்னும் சில அறிக்கைகள் தயாரிப்போம் மிக்க நன்றி